செயல்பாடு பற்றி விவாதிப்போம் முதலில் எங்கள் முந்தைய வகுப்பில் விவாதித்ததைப் பார்ப்போம் பின்னர் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு பற்றி விவாதிப்போம் கடைசி வகுப்பில் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மைப் பயன்படுத்தி இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் பற்றி நாங்கள் விவாதித்தோம் இவை லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மிங்கைப் பயன்படுத்தி சர்க்யூட் அனாலிசிஸ் என்று விவாதித்தோம் முதல் கட்டமாக இந்த சர்க்யூட் டைம் டொமைன் இலிருந்து S டொமைன் ஆக மாற்றப்பட்டது நோடல் அனாலிசிஸ் அல்லது மெஷ் அனாலிசிஸ் சோர்ஸ் ட்ரான்ஸ்போர்ம் சூப்பர்பொசிஷன் மற்றும் பல சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பத்தைப் பயன்படுத்தி இந்த சர்க்யூட் இடத்தை நாங்கள் தீர்க்கிறோம் இறுதியாக S டொமைன் டைம் டொமைனில் தீர்வைக் காண தலைகீழ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மை எடுக்கும் என்பதால் அல்ல இப்போது இந்த சர்க்யூட் பகுப்பாய்வை லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மைப் பயன்படுத்தி நாம் எவ்வாறு மாற்றுவோம் என்பதைப் பயன்படுத்தும்போது இவை டைம் டொமைனில் இருந்து S டொமைன் வரை பதிவு செய்வதற்கான சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் எந்த மாற்றமும் இருக்காது டைம் டொமைனில் R இன் மதிப்பு S டொமைனிலும் R ஆக இருக்கும் எனவே இது ஓம்ஸ் சட்டம் Ohm's law அல்லது S டொமைன் ஆக மாறும் இன்டக்டர் மற்றும் கெபாசிட்டர் விஷயத்தில் இந்த மாற்றங்கள் இருக்கும் ஏனெனில் இவை ஆற்றல் சேமிப்பு கூறுகள் இன்டக்டர்யின் விஷயத்தில் சில ஆரம்ப நிபந்தனைகள் நமக்கு இருக்கும் ஆரம்ப மின்னோட்டம் i இருக்கலாம் இன்டக்டர்க்கான S டொமைன் சர்க்யூட்களை அந்த டைம் டொமைனாக மாற்ற முடியும் என்று நாங்கள் விவாதித்தோம் எனவே இது மின்னழுத்தத்திற்கானது நீங்கள் பார்க்கும் இடத்தில் கிர்ச்சோஃப்பின் மின்னழுத்த சட்டத்தின் Kirchhoff's voltage law போது இது பயன்படுத்தப்படும் இதேபோல் மின்னோட்டத்திற்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உங்களுக்கு சர்க்யூட் இருக்கும் இன்டக்டர் வழியாக பாயும் ஒரு மின்னோட்டத்தின் ஆரம்ப நிலை காரணமாக நாம் சேர்த்துள்ள கற்பனையான மின்சார இருக்கும் மின்சாரசோர்ஸ் திசை இதுதான் முந்தைய வகுப்பில் விவாதித்தோம் எனவே திசை இங்கே ஒரு பிளஸ் அடையாளத்துடன் ஒத்துப்போகிறது இதேபோல் இங்கே மின்னோட்டத்தின் அடிப்படையில் ஆரம்ப நிலை ஆக இருக்கும் அதனால்தான் அது மின்னழுத்தத்திற்கு எதிர் அடையாளத்தைக் கொண்டிருந்தது எனவே இது முந்தைய வகுப்பைப் பற்றி விவாதித்தோம் இதேபோல் கெபாசிட்டர் ஐ பொறுத்தவரை இரண்டு சமன்பாடுகள் மின்னழுத்தத்திற்கும் மற்றொன்று மின்னோட்டத்திற்கும் இருக்கும் என்று விவாதித்தோம் மின்னழுத்தத்திற்கு நீங்கள் டைம் டொமைன் சர்க்யூட்களை s டொமைனாக மாற்றினால் இது விரைவில் படத்தில் இருக்கும் அங்கு ஆரம்ப நிபந்தனையாக இருக்கும் அதாவது t நேரத்தில் கெபாசிட்டர் முழுவதும் மின்னழுத்தம் 0 க்கு சமம் இதேபோல் நீங்கள் S டொமைனில் உள்ள கெபாசிட்டர் வழியாக பாயும் மின்னோட்டத்தைக் கண்டறியும் போது சமமான மின்சார சோர்ஸ்ம் குறிப்பிடப்படும் மற்றும் அதாவது மெய்நிகர் தற்போதைய மூலமின்சார சோர்ஸ்மானது என்ற மின்னழுத்த மூலத்திலிருந்து பாயும் எதிர் மின்னோட்டத்தின் திசையைக் கொண்டிருக்கும் எனவே உங்களிடம் எதிர்மறை அடையாளம் இருப்பதால் தான் எனவே இந்த விஷயங்களை நாங்கள் எங்கள் முந்தைய வகுப்பில் விவாதித்தோம் பின்னர் இந்த ஈக்குவேலன்ட் சர்க்யூட்களைப் பயன்படுத்தினோம் நாங்கள் S டொமைனில் சர்க்யூட் களை உருவாக்கி அதைத் தீர்த்தோம் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டுடன் முன்னேறுவோம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என்றால் என்ன ட்ரான்ஸ்பர் செயல்பாடு சமிக்ஞை செயலாக்கத்தில் ஒரு முக்கிய கருத்தாகும் ஏனெனில் இது ஒரு நெட்வொர்க் வழியாக செல்லும் போது ஒரு சிக்னல் எவ்வாறு செயலாக்கப்படுகிறது என்பதைக் குறிக்கிறது எனவே இது நெட்வொர்க் பதிலைக் கண்டறிய இது ஒரு பொருத்தமான கருவி என்று நீங்கள் கூறலாம் நெட்ஒர்க்நிலைத்தன்மை மற்றும் நெட்ஒர்க்தொகுப்புக்கான தீர்மானித்தல் அல்லது வடிவமைத்தல் எனவே நெட்வொர்க் ஸ்திரத்தன்மை மற்றும் நெட்வொர்க் தொகுப்பு கருத்தாக்கங்களை பின்னர் பாடத்திட்டத்தில் விவாதிக்கும்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் பயன்பாடு பற்றி விவாதிப்போம் இப்போது நெட்வொர்க்கின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டைப் பொறுத்து வெளியீடு எவ்வாறு செயல்படுகிறது அது எவ்வாறு இருக்கும் என்பதை விவரிக்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் ஆரம்ப ஆற்றல் இல்லை என்று நீங்கள் கருதுவதால் டொமைனில் உள்ளீட்டிலிருந்து வெளியீட்டிற்கான பரிமாற்றத்தை இது குறிப்பிடுகிறது எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை எவ்வாறு வரையறுப்போம் பொதுவாக இதை என்று அழைக்கிறோம் இது உள்ளீட்டு உற்சாகத்திற்கான வெளியீட்டு பதிலின் விகிதத்தைத் தவிர வேறொன்றுமில்லை இது அனைத்து ஆரம்ப நிலைமைகளையும் பூஜ்ஜியமாகக் கொண்டுள்ளது எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை நீங்கள் குறிப்பிடலாம் என்பது வெளியீட்டு மறுமொழியாகும் இது உள்ளீட்டு உற்சாகத்தால் ஆல் வகுக்கப்படுகிறது எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாடு உள்ளீடு மற்றும் வெளியீடு என நாம் வரையறுத்துள்ளதைப் பொறுத்தது இப்போது உள்ளீடு மற்றும் வெளியீடு இந்த சர்க்யூட் ன் எந்த இடத்திலும் மின்னோட்டமாகவோ அல்லது மின்னழுத்தமாகவோ இருக்கக்கூடும் என்பதால் எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் போது நாம் நான்கு சாத்தியங்களைக் கொண்டிருக்கலாம் முதலாவது மின்னழுத்த ஆதாயத்தின் அடிப்படையில் ஆகும் அங்கு வெளியீட்டு மின்னழுத்தத்தை நீங்கள் தொடர்புபடுத்துகிறீர்கள் இது மின்னழுத்தத்தின் அடிப்படையில் சர்க்யூட்க்கான வெளியீட்டு பதிலாகும் அடுத்தது தற்போதைய ஆதாயம் இது மீண்டும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடாகும் இது வெளியீட்டு மின்னோட்டத்தை உள்ளீட்டு மின்னோட்டத்துடன் தொடர்புபடுத்துகிறது எனவே என்பது இந்த சர்க்யூட் க்கான வெளியீட்டு மின்னோட்டமாகும் இது இந்த ஆல் வகுக்கப்படுகிறது இது சர்க்யூட்க்கான உள்ளீட்டு மின்னோட்டமாகும் இப்போது அடுத்த ட்ரான்ஸ்பர் செயல்பாடு இம்பிடேன்ஸ் இருக்கலாம் அங்கு வெளியீடு மின்னழுத்த வடிவில் இருக்கும் அதே நேரத்தில் உள்ளீடு மின்னோட்ட வடிவில் இருக்கும் இதேபோல் வெளியீடு மின்னோட்டத்தின் வடிவத்திலும் உள்ளீடு மின்னழுத்த வடிவத்திலும் இருக்கும் இடத்திலும் இதை ஒப்புக் கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் பல ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் என்று நாம் கூறலாம் இப்போது நீங்கள் முதல் இரண்டு ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டால் அதாவது மின்னழுத்த ஆதாயம் மற்றும் தற்போதைய ஆதாயம் இவை பரிமாணமற்றவை ஏனெனில் வெளியீடு உள்ளீட்டு அளவு ஒன்றுதான் எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு பரிமாணமற்றதாக இருக்கும் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு சமன்பாட்டில் மற்றும் எங்களுக்குத் தெரிந்தவை என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று அர்த்தம் அதாவது உங்களுக்கு மட்டுமே தெரியும் உள்ளீட்டு மின்னழுத்தம் மற்றும் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு அவ்வாறான நிலையில் கொடுக்கப்பட்ட உள்ளீட்டைப் பொறுத்து இந்த சர்க்யூட் களின் வெளியீட்டு பதிலான மதிப்பை நீங்கள் காணலாம் எனவே தவிர வேறில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் இப்போது இந்த சர்க்யூட்களின் வெளியீட்டு பதிலின் மதிப்பைப் பெற இன் தலைகீழ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மை நீங்கள் எடுக்கலாம் ஒரு சிறப்பு நிகழ்வாக input என்பது உள்ளீடு என்பது யூனிட் இம்பல்ஸ் செயல்பாடு என்று சொன்னால் அணுகல் ஒன்றிற்கு சமமானதல்ல என்று நாங்கள் கூறுவோம் அந்த வழக்கில் நீங்கள் என்று கூறுவீர்கள் எனவே இது இருபுறமும் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஆகும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அதனால் இது சர்க்யூட்களின் அலகு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க் குறிக்கிறது இது ஒரு யூனிட் இம்பல்ஸ் செயல்பாடு செயல்பாட்டால் உற்சாகமாக இருக்கும்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு உங்களுக்கு இம்பல்ஸ்களின் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பதிலை வழங்கும் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நெட்வொர்க்கிற்கு உள்ளீடாக வழங்கப்படும்போது பிணையத்தின் டைம் டொமைன் பதிலைத் தவிர வேறொன்றுமில்லை என்றும் நாம் கூறலாம் இப்போது நெட்வொர்க்கின் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்லின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் என்பதால் நெட்வொர்க்கின் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மறுமொழி நிறுவனம் அறியப்பட்டவுடன் அதாவது ஒரு யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் உள்ளீடு வழங்கப்படும்போது சர்க்யூட்க்கான பதிலை நாங்கள் அறிவோம் பின்னர் நாம் பெறலாம் டைம் டொமைனில் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பைப் பயன்படுத்தி அல்லது S டொமைனில் உள்ள எந்தவொரு உள்ளீட்டு சமிக்ஞைக்கும் பிணையத்தின் பதில் இது அடுத்த அமர்வில் விவாதிப்போம் அங்கு நாம் கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் எதைக் குறிக்கிறோம் என்பதையும் நெட்வொர்க்கின் உள்ளீட்டு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நாம் அறிந்த ஒரு சர்க்யூட்களின் வெளியீட்டு ரெஸ்பான்ஸ் கண்டறிய இது எவ்வாறு உதவும் என்பதையும் பார்ப்போம் எனவே இது கன்வொல்யூஷன் இன்டெக்ரல் பற்றி எப்போது விவாதிப்போம் என்பதை ஆராய்வோம் அந்த விவரத்திற்குச் செல்வதற்கு முன் ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகளின் உதவியுடன் வெளியீட்டு ரெஸ்பான்ஸ் லைக் கண்டறிய பல்வேறு அணுகுமுறைகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் அடிப்படையில் தகவலை செயலாக்க எங்களுக்கு இரண்டு வழிகள் உள்ளன மற்றும் வெளியீட்டு ரெஸ்பான்ஸ் கண்டறியும் எனவே முதல் முறை என்னவென்றால் எங்களுக்கு ஒரு வசதியான உள்ளீட்டு அணுகல் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்த அணுகல் யூனிட் இம்பல்ஸ் அல்லது யூனிட் ஸ்டெப் யூனிட் வளைவு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வசதியான உள்ளீடாக எடுத்துக் கொள்ளலாம் இப்போது எங்கள் முந்தைய விரிவுரைகளில் நாங்கள் விவாதித்த சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பங்களைப் பயன்படுத்துவீர்கள் எனவே இது தற்போதைய அல்லது மின்னழுத்த பிரிவு அல்லது நோடல் அல்லது மெஷ் அனாலிசிஸ் போன்றது எனவே நீங்கள் அந்த நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் வெளியீட்டைக் காணலாம் இப்போது நீங்கள் வெளியீட்டைப் பெறும்போது இரண்டின் விகிதத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்கள் மேலும் என்ற விகிதத்தைக் கண்டறிந்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சர்க்யூட்க்கு விண்ணப்பிக்கலாம் அனாலிசிஸ் செய்து வெளியீட்டைக் கண்டுபிடித்து ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிக்க இரண்டின் விகிதத்தைப் பெறுவீர்கள் அல்லது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு உங்களுக்குத் தெரிந்தால் சர்க்யூட்க்கு வெளியீட்டு பதிலை நேராகக் காணலாம் இப்போது நீங்கள் பின்பற்றக்கூடிய மற்றொரு அணுகுமுறை லேடர்முறை என அழைக்கப்படுகிறது எனவே லேடர்முறை என்றால் என்ன அடிப்படையில் இது இந்த சர்க்யூட் வழியாக நடப்பதை உள்ளடக்கியது இந்த அணுகுமுறையில் வெளியீடு ஒரு வோல்ட் அல்லது ஒரு ஆம்பியர் அல்லது பொருத்தமானது என்று கருதுகிறோம் எனவே முதல் அணுகுமுறைக்கும் இரண்டாவது அணுகுமுறைக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் முதல் அணுகுமுறையில் நாம் அறியப்பட்டதாக உள்ளீட்டைக் கருதுகிறோம் மேலும் சர்க்யூட்க்கு கொடுக்கப்பட்ட உள்ளீடு unit step அல்லது அது போன்ற ஒன்று என்று நாம் சில அனுமானங்களை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் லேடர் முறையைப் பொறுத்தவரையில் நாம் முதலில் வெளியீட்டைக் கருதுகிறோம் எனவே இதன் பொருள் ஒரு வோல்ட் அல்லது ஒரு ஆம்பியரை ஒரு வெளியீடாகச் சொல்வோம் இது இந்த சர்க்யூட்லிருந்து நமக்குக் கிடைத்தது பின்னர் ஓம்ஸ் Ohm's மற்றும் கிர்ச்சோஃப் சட்டத்தின் kirchoff's law அடிப்படை விதிகளைப் பயன்படுத்துகிறோம் பொதுவாக நாங்கள் கிர்ச்சோஃப்பின் மின்சாரசட்டத்தை Kirchhoff's current law மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இந்த சர்க்யூட் வழியாக நடப்பது மிகவும் வசதியானது பின்னர் நாங்கள் உள்ளீட்டைப் பெற்றோம் இதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் வெளியீட்டிலிருந்து தொடங்கி சர்க்யூட்க்கு வருகிறோம் சர்க்யூட்க்கு வழங்கப்பட்ட வெளியீட்டிற்கான தொடர்புடைய உள்ளீடு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இதை நாம் உள்ளீட்டைக் கண்டுபிடித்து ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை ஆகக் கொடுப்பதன் மூலம் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் இங்கே அலகு ஆக இருக்கும் எனவே கள் இந்த வழக்கின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடாக இருக்கும் இப்போது உங்கள் வசதியின் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த அணுகுமுறை நாங்கள் விவாதிக்கும் லேடர் அணுகுமுறை என்ன என்பது மிகவும் வசதியானது ஏனெனில் சர்க்யூட் சர்க்யூட்க்கு பல சுழல்கள் அல்லது முனைகள் இருக்கும்போது நோடல் அல்லது மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்துவது சிக்கலானது முதல் வழக்கை நீங்கள் பார்த்தால் உங்களிடம் பல மெஷ் மற்றும் நிலை முனைகள் உள்ள ஒரு சிக்கலான நெட்வொர்க் இருந்தால் நோடல் அல்லது மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்துவது சற்று சிக்கலானதாக இருக்கும் அதனால்தான் முதல் முறையுடன் ஒப்பிடும்போது சிக்கலான நெட்வொர்க்குகள் விஷயத்தில் லேடர் முறையான இரண்டாவது முறை மிகவும் பொருத்தமானது எனவே நெட்வொர்க்கின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டறிய இது ஒரு வசதியான முறையாகப் பயன்படுத்துவோம் இப்போது முதல் முறையில் நாங்கள் விவாதித்தபடி உள்ளீட்டைக் கருதுகிறோம் இரண்டாவது முறையில் வெளியீட்டைக் கண்டறிந்தோம் வெளியீட்டைக் கருதுகிறோம் பின்னர் உள்ளீட்டைக் கண்டுபிடிப்போம் இப்போது இரண்டு முறைகளிலும் நீங்கள் வெளியீட்டை உள்ளீட்டு மாற்றத்திற்கான விகிதமாக ஐ கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் நேரியல் சர்க்யூட் இருக்கும்போது மட்டுமே இந்த இரண்டு முறைகளும் பொருந்தும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு சர்க்யூட்வட்டமாக இருக்கும் நேர்கோட்டுச் தன்மையை பின்பற்றும் சர்க்யூட் பல்வேறு சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பத்தின் உதவியுடன் நீங்கள் சர்க்யூட் அனாலிசிஸ் செய்யும் வழக்கமான முறையைப் பயன்படுத்தி ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டறிய பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் லேடர் முறையைப் பயன்படுத்தலாம் எனவே இப்போது இவற்றைப் புரிந்து கொள்ள ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிப்பது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் கருத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் முதல் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த வழக்கில் ஒரு லீனியர் அமைப்பின் வெளியீடு மற்றும் கொடுக்கப்பட்ட உள்ளீடு ஆகும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு மற்றும் அதன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாடு நீங்கள் S டொமைன் பகுப்பாய்வின் உதவியுடன் கண்டுபிடிக்க முடியும் எனவே நீங்கள் முதலில் ஐ S டொமைனாகவும் ஐ S டொமைனாகவும் மாற்ற வேண்டும் நீங்கள் ஐ S டொமைனாக மாற்றும்போது நீங்கள் பெறுவீர்கள் இங்கே ω 4 இப்போது உள்ளீட்டு செயல்பாடு இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் இப்போதுH X மீது Y க்கு சமமாக இருப்பதால் நீங்கள் Y ஐ எண்ணிக்கையிலும் X ஐ வகுப்பிலும் வைப்பீர்கள் நீங்கள் எளிமைப்படுத்தும்போது மதிப்பு 102 பிளஸ் 2S மற்றும் 12 பிளஸ் 2S மற்றும் 17 இல் பெறுவீர்கள் இப்போது உங்களுக்கு கிடைத்த இந்த குறிப்பிட்ட செயல்பாடு இந்த விதிமுறைகளை மறுசீரமைத்தால் நீங்கள் இதை எழுதலாம் இப்போது நீங்கள் மறுசீரமைத்தால் அது ஆகிவிடும் இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் இதை நீங்கள் ஒழுங்கமைக்கும்போது இன்வெர்ஸ்லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மாறும் என்று நீங்கள் என்ன சொல்ல முடியும் எனவே இறுதியாக நீங்கள் பெறுவது இந்த வடிவத்தில் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு சரிசெய்தல் ஆகும் பின்னர் நீங்கள் டைம் டொமைன் மதிப்பு என்று சொல்லலாம் இது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் தூண்டுதல் பதிலாகும் அதாவது நீங்கள் 10 delta t minus 40 e to the power minus t 40 பின்னர் பூஜ்ஜியத்தை விட அதிக நேரம் t க்கு இது பொருந்தும் என்று நீங்கள் யூனிட் செயல்பாட்டுடன் பெருக்கிக் கொள்கிறீர்கள் எனவே இது சர்க்யூட்களின் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தவிர வேறில்லை ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் என்பதைப் புரிந்து கொள்ள இது உதவும் பின்னர் அமைப்பின் யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்போது இங்கே மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட்க்கான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த படத்தில் நீங்கள் இன்டக்டர் மற்றும் கெபாசிட்டர் இரண்டும் இருப்பதைக் காண்பீர்கள் மேலும் மின்னோட்டத்தை அயோ கள் என வழங்கியுள்ளீர்கள் நீங்கள் இடையேயான விகிதத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் அது சர்க்யூட்க்கான ட்ரான்ஸ்பர் செயல்பாடாக இருக்கும் இப்போது இந்த சர்க்யூட் பார்த்தால் மின்சார பிரிவு முறையின் உதவியுடன் I2 ஐக் காணலாம் என்பதைக் காண்பீர்கள் மின்சார பிரிவு முறையைப் பொறுத்தவரை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் இந்த மின்னோட்டத்தைப் பார்க்கும்போது இந்த மின்னோட்டம் I2 ஆகும் நீங்கள் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படும் போது என்பது 5 எதிர்ப்பில் I2 ஐத் தவிர வேறில்லை எனவே நீங்கள் அதைச் சொல்வீர்கள் எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட வழக்கில் மின்சார பிரிவு முறையைப் பயன்படுத்தினோம் பல்வேறு சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பங்களைப் பயன்படுத்தும் இடமாற்ற செயல்பாட்டைக் கண்டறிய இது எங்கள் முதல் முறையாகும் எனவே இதன் மூலம் இந்த சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைப் பெறுகிறோம்

இப்போது அடுத்தது லேடர் முறையைப் பயன்படுத்த முயற்சிப்போம் லேடர் முறையைப் பயன்படுத்தும்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் லேடர் முறையைப் பொறுத்தவரை நாம் என்ன கருதுகிறோம் வெளியீட்டு மின்னழுத்தத்தை அறியப்பட்டதாக கருதுகிறோம் எனவே நாங்கள் இங்கே என்ன செய்வோம் வெளியீட்டு மின்னழுத்தம் Vo 1 V என்று கூறுவோம் Vo 1 V என்று நீங்கள் கூறும்போது இந்த பின்னடைவில் பாயும் தற்போதைய I2 Vo 2 12 ஆக மாறும் ப இப்போது தற்போதைய I2 இன் மதிப்பு உங்களுக்குத் தெரிந்தால் இந்த லேக் முழுவதும் இருக்கும் மின்னழுத்த V1 ஐ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இரண்டுமே இணையாக இருப்பதால் இந்த குறுக்கு மற்றும் இந்த லேக் முழுவதும் மின்னழுத்தம் ஒரே மாதிரியாக இருக்கும் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் எனவே ஐ I2 அடிப்படையில் சொற்களில் காணலாம் மின்சார I1 இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் I1 இருக்கும் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் அடிப்படையில் I1 மற்றும் I2 இரண்டையும் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் நாம் கண்டுபிடிக்க முடியும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் முதல் முறையையோ அல்லது இரண்டாவது முறையையோ பயன்படுத்தினாலும் அதே முடிவைப் பெறுவீர்கள் எனவே இந்த வாரத்துடன் இன்றைய அமர்வையும் இந்த அமர்வையும் நாங்கள் மூடுகிறோம் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு பல்வேறு சர்க்யூட் தொகுப்புகள் பண்புகளை அடையாளம் காண உதவும் என்றும் நாங்கள் கூறினோம் எனவே அடுத்த சில அமர்வுகளில் அந்த நிகழ்வுகளில் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு முறையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் காண்போம் குறிப்பாக அடுத்த அமர்வில் நாங்கள் முதலில் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மாற்றும் தேற்றம் மற்றும் மாற்ற ஒருங்கிணைப்பு என்பதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதன் மூலம் சர்க்யூட்களை மேலும் அனாலிசிஸ் செய்ய இரண்டு நுட்பங்களையும் நாங்கள் பயன்படுத்தலாம்